காலை வணக்கம் இப்பாடத்திட்டத்தின் கடைசி தொகுதியில் இருக்கிறோம் இதற்குள் நாம் ஆராயும் சிறப்புத் தலைப்புகள் கடைசி தொகுதி கடைசி விரிவுரைகளின் தொகுப்பு இவை சிறப்பு தலைப்புகளில் முதலாவது கொத்து இன்ஃபில் பேனல்களை ஆராய்வது மற்றும் இவை பொதுவாக வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புகளுக்குள் இருக்கும் எனவே ஒரு பரந்த அளவிலான கொத்து இன்று வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டுமானங்கள் கட்டமைக்கப்பட்ட கட்டுமானங்களில் இன்ஃபில் பேனல்களாகப் பயன்படுத்தப்படுவதால் கொத்து இன்ஃபிலின் நடத்தைதன்மையைப் புரிந்துகொள்வது பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக சட்டகம் தொடர்பாக மீண்டும் ஆர்வம் ஒரு ஈர்ப்பு வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டியதில்லை ஆனால் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம்களில் பூகம்ப விளைவுகளிலிருந்தும் கொத்து குழு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம்களுடன் கொண்டிருக்கும் தொடர்புகளிலிருந்தும் எனவே இன்று வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்துடன் இன்ஃபில் தொடர்பு கொள்வதில் உள்ள சிக்கலையும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்துடன் பேனலின் மாடலிங் குறித்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமா என்பதையும் பார்ப்போம் மேலும் இந்த தொடர்புகளை நாம் கருத்தில் கொள்ளாவிட்டால் அந்த வகையான மாடலிங் அனுமானத்தின் தாக்கங்கள் என்னவாக இருக்கும் மீண்டும் இன்ஃபில் கொத்து இன்ஃபில் பேனல்களில் சேத வரம்புக்கான சாத்தியமான வழிகள் யாவை எனவே நான் சொன்னது போல் கவனம் முதன்மையாக வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம்களின் பூகம்ப பதிலிலிருந்து வந்தது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்தின் பூகம்ப பதிலைப் பொருத்தவரை இன்ஃபிலின் பங்கு ஆராயப்படப்போகிறது ஆனால் நிலையான நடைமுறை என்பது இதை ஒரு கட்டமைப்பு அல்லாத உறுப்பு என்று கருதுவதாகும் மேலும் நிலையான நடைமுறை இதை ஒரு கட்டமைப்பு அல்லாத உறுப்பு என்று கருதுவதாகும் மேலும் இன்பில் ஆற்றிய பங்கை வெகுஜன மாடலிங் அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தவும் நில அதிர்வு எடையின் கணக்கீடுகளில் இன்ஃபில் பேனலின் நிறை என்று கருதப்படுகிறது மாதிரியில் இது விட்டங்களில் செயல்படும் ஒரு வரி சுமையாகக் கருதப்படலாம் ஆனால் மிகவும் அரிதாகவே இது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தின் கட்டமைப்பு பகுதியாக கருதப்பட்டது இருப்பினும் பூகம்பம் ஒரு கட்டமைப்பு கூறு மற்றும் கட்டமைப்பு அல்லாத கூறு ஆகியவற்றை வேறுபடுத்துவதில்லை பூகம்பம் மற்றும் ஒரு கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு காரணமாக எப்போதும் ஒரு விளைவு இருக்கும் இவை எதிர்க்கும் பக்கவாட்டு சுமை எதிர்க்கும் உறுப்புடன் தொடர்பு கொள்ளத் தொடங்குகின்றன இது சட்டமாகும் அங்குதான் சிக்கல் எழுகிறது எனவே நிலையான வடிவமைப்பில் இது கட்டமைப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை இது நியாயமானது ஏனெனில் இன்ஃபில் பேனல் சுமை எதிர்க்கும் அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை பக்கவாட்டு சுமை எதிர்க்கும் அமைப்பு எனவே அந்த கண்ணோட்டத்தில் இதை கட்டமைப்பு வடிவமைப்பிற்குள் ஒரு கட்டமைப்பு உறுப்பு என்று கருதாதது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இருப்பினும் சாத்தியமான தொடர்பு காரணமாக வரும் சிக்கல்கள் உள்ளன அதுதான் நாம் உண்மையில் ஆர்வமாக உள்ளோம் எனவே கட்டமைப்போடு இன்ஃபில் பேனல்களின் இயந்திர தொடர்பு உள்ளது இப்போது நீங்கள் வெவ்வேறு காட்சிகளைக் கொண்டிருக்கலாம் இந்த தொடர்புகளின் சாதகமான விளைவு இருக்கலாம் ஆனால் தொடர்புகளின் சாதகமற்ற விளைவும் இருக்கக்கூடும் அதாவது பூகம்பங்களுக்கான உலகளாவிய கட்டமைப்பு பதிலில் நில அதிர்வு நடத்தை விரும்பத்தக்கதாகவோ அல்லது விரும்பத்தகாததாகவோ மாற்ற இந்த இன்ஃபில் வகிக்கும் ஒரு பங்கை நீங்கள் கொண்டிருக்கலாம் மேலும் இது நீங்கள் வெற்று வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்துடன் ஒப்பிட்டு விளைவு ஒரு சாதகமான விளைவு அல்லது சாதகமற்ற விளைவாகுமா என்பதைப் புரிந்து கொள்ளலாம் எனவே உலகளாவிய தொடர்பு இருக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்வது முக்கியம் கட்டமைப்போடு இன்ஃபில் பேனலின் தொடர்பால் உலக அளவில் நிகழும் ஒரு விளைவு இந்த தொடர்பு ஒரு சாதகமான நிலைக்கு வழிவகுக்கும் அல்லது சாதகமற்ற நிலைக்கு வழிவகுக்கும் ஆனால் அது மீண்டும் அளவுருக்களின் தொகுப்பைப் பொறுத்தது அதை நாமும் ஆராய்வோம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்துடன் சட்டத்துடன் இன்ஃபில் பேனலின் தொடர்பு காரணமாக நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் உள்ளூர் விளைவுகளையும் கொண்டிருக்கலாம் உண்மையில் குழு உள்ளூர்மயமாக்கப்பட்ட சேதம் மட்டும் ஏற்படுத்தும் தொடர்பு உள்ளூர் பாதகமான விளைவுகள் ஆனால் பக்கவாட்டு சுமை எதிர்க்கும் உறுப்பு இது இந்த சட்ட உள்ளூர்மயமாக்கப்பட்ட சேதம் ஏற்படுத்தும் எனவே பேனலில் உள்ளூர் விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த தொடர்பு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்தின் கூறுகளை எதிர்க்கும் பக்கவாட்டு சுமையில் உடையக்கூடிய தோல்வி வழிமுறைகளில் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே இன்ஃபில் பேனல்கள் சேதமடையக்கூடும் சரியா இன்ஃபில் பேனல்கள் சேதமடையக்கூடும் எனவே இன்ஃபில் பேனலின் சேதத்தின் பொறிமுறையைப் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்ஃபில் பேனலுடன் சட்டகத்தின் தொடர்பு காரணமாகவும் குறிப்பாக இன்ஃபில் பேனலில் உள்ள சிதைவுகள் மற்றும் சட்டத்தில் உள்ள சிதைவுகள் ஒத்ததாக இல்லாததால் இந்த சேதம் ஏற்படுகிறது சிதைவுகள் வேறுபட்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இன்ஃபில் பேனல் சட்டத்துடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கும் அங்குதான் சிதைவு உண்மையில் தொடர்பு தொடங்கும் போது புரிந்துகொள்வதற்கான திறவுகோலாகும் மேலும் உங்களுக்கு விரும்பத்தக்க தொடர்பு இருக்குமா அல்லது தொடர்புகளின் விரும்பத்தகாத விளைவை நீங்கள் பெறுவீர்களா எனவே நாம் சிதைவைப் பார்ப்பதால் தான் சிதைவின் வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு அளவிலான சேதங்களை அடையாளம் காண முடியும் என்பதைக் குறிக்கும் எனவே சேதமடைந்த வரம்பு மாநிலங்களை அடையாளம் காண வேண்டும் எனவே ஒரு கொத்து பேனலில் சேதத்தின் இறுதி வரம்பு நிலையைப் பார்த்தால் கொத்து குழு ஒரு குறிப்பிட்ட பொறிமுறையை கொடுக்கப்பட்ட தோல்வி என்று சரிவு மற்றும் சட்ட இருந்து வெளியேற்றப்பட முடியும் மற்றும் இந்த ஒரு வீழ்ச்சி சிக்கலாக இருக்கலாம் இது மேலும் பிரச்சனை இருக்க முடியும் எனவே ultimate இல் குழு முற்றிலும் தோல்வியுற்றால் இனி சட்டகத்திற்குள் மட்டுப்படுத்தப்படாவிட்டால் பேனலை வெளியேற்றுவதில் உங்களுக்கு கூடுதல் சிக்கல் உள்ளது இது சாத்தியமான வீழ்ச்சி அபாயமாக இருக்கலாம் எனவே இன்ஃபில் பேனல்களுக்கு ஏற்படும் சேதத்தை சிதைப்பது கோரிக்கையின் பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் இது பேனலில் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டம் சேத வரம்பு நிலைகளில் அடையாளம் காணப்பட வேண்டும் பேனலின் இறுதி நிலைமை தோல்வி மற்றும் பேனலின் சரிவு ஆகியவற்றில் சட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவது ஒரு சாத்தியமான வீழ்ச்சி அபாயமாகும் இது ஒரு வாழ்க்கை பாதுகாப்பு சூழ்நிலையை ஏற்படுத்தும் எனவே சட்டத்தின் பக்கவாட்டு சிதைவு இருக்கும்போது குழு நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படும் பொதுவான வழி சமமான ஸ்ட்ரட் நடத்தை கருத்தில் கொள்வதன் மூலம் எனவே நெடுவரிசையிலிருந்து தயாரிக்கப்பட்ட வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகம் மற்றும் ஒரு பேனலுக்குள் உள்ள விட்டங்களை வைத்துக் கொள்வோம் பக்கவாட்டு சக்தியின் விளைவுகள் காரணமாக சிதைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்க்கும் இன் பிளேன் விளைவு காரணமாக விறைப்பாக இருக்கும் இன்ஃபில் பேனல் கொத்து இன்ஃபில் சட்டம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்துடன் ஒப்பிடும்போது குறைந்த சிதைவுகளைக் கொண்டிருக்கும் நீங்கள் வெற்று சட்டகத்தை கருத்தில் கொள்ளலாம் இந்த சிதைவுகள் இந்த சிதைவுகள் வேறுபட்டவை என்பதால் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சுருக்க ஆதாரம் முழுவதும் ஏற்படும் சுருக்கத்தின் அதிகரிப்பு இருக்கும் சட்டத்திற்கும் பேனலுக்கும் இடையிலான தொடர்பு செயல்படுத்தத் தொடங்கியதும் இது எதிர்க்கும் பொறிமுறையாகும் எனவே சட்டத்திற்கும் பேனலுக்கும் இடையிலான தொடர்புகளை ஒரு சமமான சுருக்க ஆதாரத்தின் வடிவத்தில் ஆராய முடியும் அது உருவாகத் தொடங்குகிறது மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தருணத்தை எதிர்க்கும் சட்டகத்திற்குள் கூடுதல் எதிர்க்கும் பொறிமுறையை உருவாக்கத் தொடங்குகிறது இப்போது மற்ற மூலைவிட்டத்தைப் பற்றி என்ன என்று நீங்கள் கேட்கலாம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தில் பக்கவாட்டு சிதைவு இருக்கும்போது மற்ற மூலைவிட்டம் பதற்றத்தில் உள்ளது இருப்பினும் நீங்கள் ஒரு சுத்திகரிக்கப்படாத கொத்து பேனலைப் பார்க்கிறீர்கள் எனவே இழுவிசை எதிர்ப்பு கொத்து பேனலின் சுருக்க எதிர்ப்பை விட மிகக் குறைவு எனவே சுருக்க ஆதாரத்தின் அடிப்படையில் கருத்தில் கொள்ளும்போது சட்டத்தின் பக்கவாட்டு எதிர்ப்பில் வரும் தொடர்பு மற்றும் விளைவு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே அடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் ஒவ்வொரு பேனலையும் சமமான ஆதாரத்துடன் பார்க்க வேண்டும் என்றால் அது வெற்று சட்டகத்தில் கடினமான விளைவைக் கொண்டுள்ளது எனவே உங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தருணத்தை எதிர்க்கும் சட்டகத்தை வெறும் சட்டகமாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இந்த பிரேம்களுக்குள் அமர்ந்திருக்கும் கொத்து பேனல்களின் தொடர்பு மற்றும் சட்டகத்தின் காரணமாக அந்த வெற்று சட்டகம் இப்போது கடினப்படுத்தப்படப்போகிறது எனவே ஒரு பக்கவாட்டு விறைப்பு விளைவு உள்ளது அது நிச்சயமாக நிகழ்கிறது சட்டத்தைப் பற்றி என்ன நான் சொன்னது போல் சட்டம் தன்னை வெவ்வேறு சேத வரம்பு நிலைகளைக் கொண்டிருக்கலாம் பக்கவாட்டு சக்திகளுக்கு உட்படுத்தப்படும்போது ஒரு கொத்து குழு செயல்படுத்தப்படாத கொத்து குழு எவ்வாறு வெவ்வேறு தோல்வி வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் என்பதைப் பார்த்தோம் அம்ச விகிதங்களைப் பொறுத்து ஒட்டுமொத்த வடிவியல் மற்றும் அம்ச விகிதங்களைப் பொறுத்து மற்றும் வெவ்வேறு பொருள் பலங்கள் கூட்டு வெட்டு வலிமையின் கொத்து சுருக்க வலிமை அல்லது கொத்து வலிமையின் இழுவிசை வலிமை எனவே இன்ஃபில் சட்டத்தில் இதேபோல் வெவ்வேறு தோல்வி வழிமுறைகளை எதிர்பார்க்கலாம் இது உண்மையில் விமானத்தில் வெட்டு சுவர் இருப்பினும் ஒரு சட்டகத்திற்குள் அமர்ந்திருக்கும் எனவே படுக்கை மூட்டுகளில் நெகிழ் தோல்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொத்து வெட்டு சுவரில் மூலைவிட்ட பதற்றம் தோல்வியைக் கண்டதால் மூலைவிட்ட விரிசல் தோல்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது நீங்கள் ஒரு நெகிழ்வு கட்டுப்படுத்தப்பட்ட பொறிமுறையைக் கூட கொண்டிருக்கலாம் அங்கு சுருக்க ஆதாரத்தை முழுமையாக உருவாகும் மூலைகள் உங்களிடம் உள்ளன சுருக்க ஆதாரத்தின் மூலைகள் உண்மையில் இறுக்கலாம் கொத்து சுருக்கத்தில் தோல்வியடைகின்றன அது மற்றொரு பொறிமுறையாக இருக்கலாம் இருப்பினும் இது சுயாதீனமாக நடக்காது இது சட்டத்தின் எல்லைக்குள் நடக்கிறது எனவே தோல்வி பொறிமுறையின் உடனடி விளைவு அல்லது சட்டத்திலேயே வெவ்வேறு சிதைவு வரம்பு நிலைகள் உள்ளன எனவே இந்த இரண்டும் ஒன்றுதான் நாம் உண்மையில் ஆராய வேண்டும் எனவே நீங்கள் வழக்கமான தோல்வி வழிமுறைகளைப் பார்த்தால் உங்களிடம் இங்கே ஒரு படம் உள்ளது பல அடுக்கு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தில் அதைக் காணலாம் இன்பில் குழு உண்மையில் அதன் இறுதி அடைந்தது தொடர்ந்து குலுக்கலுடன் போஸ்ட் அல்டிமேட் உங்களுக்கு உண்மையில் ஒரு வீழ்ச்சி ஆபத்து உள்ளது இது தொடர்பு காரணமாக ஏற்படும் மற்றொரு முக்கியமான பிரச்சினையாகும் இங்கே மீண்டும் ஒரு இன்ஃபில் சேதமடைவதை நீங்கள் காணலாம் ஆனால் பின்னர் சேதமடைந்த இன்பிலின் அளவு உண்மையில் திறப்புகளின் அளவிலும் பாதிக்கப்படப்போகிறது எனவே உங்களிடம் இன்ஃபில் பேனல்கள் இருக்கலாம் அவை திறப்புகளுடன் துளை இடப்படுகிறது எனவே உங்களிடம் வெற்று குழு வெற்று கொத்து குழு அல்லது ஒரு கொத்து குழு இருக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை ஒருவர் பார்க்க வேண்டும் பின்னர் இந்த திறப்புகளுடன் வழங்கப்படுகிறது எனவே ஒரு வெற்று பேனலில் உருவாகக்கூடிய சமமான ஆதாரம் ஒரு திறப்பின் இருப்பைக் கொண்டு மாற்றப்படலாம் என்பதை உடனடியாக நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இருப்பினும் பேனலின் வடிவவியலைப் பொறுத்து நிலை மற்றும் திறப்பின் அளவைக் கருத்தில் கொண்டு ஒரு பகுதி ஆதாரம் இன்னும் உருவாகலாம் சரியா பக்கவாட்டு சுமை எதிர்க்கும் அமைப்பு என்றால் இந்த விஷயத்தில் கணம் எதிர்க்கும் சட்டகம் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்திற்கு போதுமான பொறியியல் எதிர்ப்பு இல்லை இல்லையா பூகம்ப எதிர்ப்பைப் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே இது பக்கவாட்டு சக்திகளை எதிர்க்க வடிவமைக்கப்படவில்லை எனவே இது ஒரு ஈர்ப்பு சட்டகம் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் நில அதிர்வு பகுதிகளில் கூட வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம்கள் குறியீட்டை பின்பற்றாததால் அல்லது குறியீடு உண்மையில் குறிப்பிட்ட நில அதிர்வு வடிவமைப்பு வழிகாட்டுதல்களைக் கொண்டிருப்பதற்கு முன்பு இந்த கட்டமைப்புகள் பல கட்டப்பட்டதால் ஈர்ப்பு சட்டங்களாக வரையறுக்கப்படுகின்றன எனவே ஒரு கட்டமைப்பிற்கு போதுமான பொறியியலாளர் பூகம்ப எதிர்ப்பு இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இன்ஃபில் சட்டகத்திற்குள் நன்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் சரி நீங்கள் உண்மையில் இன்ஃபில் மற்றும் பிரேம் தொடர்புகளிலிருந்து வரும் நன்மை பயக்கும் எனவே இன்ஃபில் சட்டககள் நான் சொன்னது போல் இன்ஃபில் சட்டகம் அடிப்படையில் விமானத்தில் உள்ள திசையில் கருதப்படும் ஒரு விமான வெட்டு சுவர் இது வெற்று சட்டத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க விறைப்பைக் கொண்டுள்ளது எனவே இன்ஃபில் சட்டகம் உண்மையில் நில அதிர்வு சிதைவுகளைக் குறைக்க முடியும் பெரிய விமான விறைப்பு காரணமாக கதையிலும் உறுப்பினரிடமும் பக்கவாட்டு சிதைவு கோருகிறது எனவே இது தொடங்குவதற்கு பக்கவாட்டு விறைப்பு விளைவைக் கொண்டுள்ளது இது உண்மையில் பக்கவாட்டு சுமை எதிர்ப்பு பக்கவாட்டு சக்தி எதிர்ப்பு ஆகியவற்றை அதிகரிக்கும் ஏனெனில் குழு ஒரு கொத்து குழு இது ஒரு வெட்டு சுவர் மேலும் அது உண்மையில் ஏனெனில் அதன் விமானம் வலிமை நீங்கள் குழு விமானம் ஏற்றுதல் நிலையில் இருப்பது இது திசையில் கருத்தில் என்று திசையில் சட்ட தன்னை விமானம் எதிர்ப்பு அதிகரிக்க முடியும் எனவே பக்கவாட்டு விறைப்பில் ஒரு விளைவு உள்ளது ஆனால் சட்டகத்திற்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் விமான வலிமையின் அடிப்படையில் நன்மை பயக்கும் விளைவும் உள்ளது ஆனால் ஈர்ப்பு சுமைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு கட்டமைப்பு வடிவமைக்கப்படும்போது இவை கருதப்படவில்லை எனவே இது ஒரு ஈர்ப்பு வடிவமைக்கப்பட்ட சட்டகம் இந்த விளைவுகள் கருதப்படவில்லை மற்றும் இன்ஃபில் நன்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் உண்மையில் ஒரு நன்மை பயக்கும் ஒட்டுமொத்தமாக இன்ஃபில் சட்டகத்தில் குறைந்தபட்ச சேதம் ஏற்படுவதால் குழு உண்மையில் ஆற்றல் சிதறலுக்கு பங்களிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்தமாக இன்ஃபில் சாதத்துடன் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்தின் உலகளாவிய ஆற்றல் சிதறல் இப்போது பூகம்ப நடவடிக்கையின் கீழ் ஒட்டுமொத்த கட்டமைப்பிற்கு நன்மை பயக்கும் வகையில் செயல்படுகிறது ஆனால் சிக்கல் வருகிறது உங்களிடம் நல்ல தரமான இன்ஃபில் சட்டககள் இருக்கும்போது சட்டகத்தின் பக்கவாட்டு வலிமையுடன் ஒப்பிடுகையில் நன்கு வலுவாக கட்டப்பட்ட சட்டங்கள் மறுபுறம் நீங்கள் மோசமான செங்கற்கள் அல்லது மோசமான பொருட்களுடன் மோசமாக கட்டப்பட்ட இன்ஃபில் பேனல்களைக் கொண்டிருக்கலாம் இது சாம்பல் செங்கற்கள் அல்லது வேறு எந்த வகை அலகு இப்போது பேனலின் வலிமை கணிசமாகக் குறைவாகவும் பணித்திறன் மோசமாக இருந்தால் குழு சேதமடையத் தொடங்குகிறது மற்றும் உலகளாவிய ஆற்றல் சிதறலில் பங்கேற்கிறது மற்றும் ஒரு வகையில் சட்டத்தைப் பாதுகாக்கத் தொடங்கும் இருப்பினும் பூகம்ப விளைவுக்கு போதுமான அளவு வடிவமைக்கப்படாத ஒரு சட்டகம் உங்களிடம் இருந்தால் உங்களிடம் சூப்பர் ஸ்ட்ராங் கொண்ட ஒரு குழு இருந்தால் வலுவான அலகுகளைப் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு குழு இருந்தால் சேதம் பேனலில் மட்டுப்படுத்தப்படும் மேலும் அவை சட்டத்தின் தொடர்பு மற்றும் போதுமானதாக வடிவமைக்கப்பட்ட சட்டகம் தோல்வியடையும் எனவே இங்குதான் நான் தொடர்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தது சாதகமான விளைவு அல்லது சாதகமற்ற விளைவுக்கு வழிவகுக்கும் மேற்கத்திய சூழல்களில் பொதுவாக என்ன நடக்கிறது அங்கு சட்டம் பூகம்பங்களுக்காக வடிவமைக்கப்படவில்லை ஆனால் நல்ல தரமான அலகுகள் கிடைப்பதாலும் பணித்திறன் நன்றாக இருப்பதாலும் சட்டத்தின் தோல்விக்கு வழிவகுக்கும் சட்டத்துடன் தொடர்பு கொள்ளும் வலுவான குழு உங்களிடம் இருக்கும் எனவே அது சாதகமற்ற விளைவு இந்தியச் சூழலில் பெரும்பாலும் செங்கற்களின் தரம் பொதுவாக மோசமாக இருப்பதாலும் கிராமப்புறங்களில் உள்ள பகுதிகளிலும் அரை நகர்ப்புறங்களிலும் பணித்திறன் மோசமாக இருப்பதாலும் கட்டுமான நடைமுறைகள் முழுமையானதாக இல்லை என்பதை நாம் கண்டிருக்கிறோம் இந்த சட்டகம் பெரும்பாலும் இன்ஃபில் பேனல்களில் ஏற்படும் சேதத்தால் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் பேனலில் இருந்து வரும் ஒரு சிதறல் உள்ளது பின்னர் ஒரு வகையில் ஒட்டுமொத்த சட்டகத்தை பாதுகாக்கிறது ஆக கடந்த சில தசாப்தங்களில் ஏற்பட்ட பல பூகம்பங்களில் அது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ள இந்தியச் சூழல்தான் வெற்று சட்டகம் வெற்று சட்டத்தில் இல்லை என்றால் சட்டத்தில் இன்பில்ஸ் இல்லை என்றால் இன்ஃபில் சட்டங்கள் அது தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் இன்ஃபிலின் இருப்பு உண்மையில் கட்டமைப்பில் உள்ள சேதத்தை கட்டமைப்பு அல்லாத சேதத்திற்கு கட்டுப்படுத்துகிறது இது இன்பில்ஸில் சேதமடைகிறது மற்றும் சட்டகம் தப்பிப்பிழைத்துள்ளது நில அதிர்வு ரீதியாக வடிவமைக்கப்படாத சட்டங்களைப் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே இது ஒரு காட்சி இது குறிப்பாக இந்தியாவில் மட்டுமல்ல வளரும் பல நாடுகளிலும் இந்த காட்சி காணப்படுகிறது உதாரணமாக துருக்கி மோசமாக வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டுமானங்களுடன் எனவே சாதகமான மற்றும் சாதகமற்ற நிலைமைகள் வடிவமைக்கப்படாத சட்டங்களில் இருந்து வருகின்றன அலகுகளின் தரம் என்ன பணித்திறனின் தரம் என்ன சரியா எனவே சட்டகத்தின் பக்கவாட்டு வலிமை அல்லது விறைப்புக்கு கொத்து இன்ஃபிலின் ஒப்பீட்டளவில் பெரிய பங்களிப்பு இருக்கும்போது என்ன நடக்கக்கூடும் இன்ஃபில் சட்டம் நில அதிர்வு வடிவமைப்பை மேலெழுதும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தருணம் சட்டத்தை எதிர்க்கும் நில அதிர்வு ரீதியாக வடிவமைக்கப்படலாம் ஆனால் தொடர்பு கருதப்படாவிட்டால் தொடர்புகளின் கூடுதல் விளைவு பின்னர் கருதப்படாவிட்டால் இந்த வலுவான சட்டங்கள் பின்னர் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தின் தேவை வெற்று சட்டமாக எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக இருக்கும் நிலைக்கு வழிவகுக்கும் s உங்கள் மாடலிங் மற்றும் பகுப்பாய்வு ஒரு வெற்று சட்டத்தை அடிப்படையாகக் கொண்டிருப்பதால் எதிர்பார்க்கப்படாத கட்டமைப்பு முழுவதும் கட்டமைப்பின் மூலம் பரவத் தொடங்கும் இனெலாஸ்டிக் சிதைவு உங்களிடம் இருக்கும் எனவே நில அதிர்வு வடிவமைப்பு ஒரு கணம் எதிர்க்கும் சட்டத்தில் கருதப்பட வேண்டியிருந்தாலும் தொடர்பு கருதப்படாவிட்டால் உங்களிடம் வலுவான இன்ஃபில் சட்டங்கள் இருந்தால் சிக்கல் தேவை அதிகரிக்கும் ஏனென்றால் விறைப்பு மாறுகிறது மேலும் இது சட்டகங்களை எதிர்க்கும் தருணத்தில் நெகிழ்வின்மை பரவக்கூடும் எனவே இந்த உள்ளூர் விளைவுகள் ஏற்படலாம் அது சறுக்கக்கூடிய இன்ஃபில் சட்டங்களில் சாத்தியமான தோல்வி வழிமுறைகளைக் கண்டோம் அது மூலைவிட்ட விரிசலாக இருக்கலாம் அது மூலையில் இறுக்கப்படலாம் அந்த உள்ளூர்மயமாக்கப்பட்ட வழிமுறைகள் குழு அந்த தோல்வி நிலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமானால் அது சட்டத்தில் கூடுதல் வெட்டு சக்திகளை ஏற்படுத்தக்கூடும் இது நெடுவரிசைகளில் உடையக்கூடிய தோல்வி வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடும் பின்னர் இது ஒட்டுமொத்தமாக விரும்பத்தகாதது உலகளாவிய நடத்தையில் மீண்டும் உங்களிடம் சட்டங்கள் இருந்தால் அவை இறுதியை அடைந்தவுடன் தோல்வியடைவது முற்றிலும் இழக்கப்படுகிறது என்று சொல்லலாம் பின்னர் கட்டமைப்பில் விறைப்பின் விநியோகம் திடீரென்று மாறுகிறது உங்களிடம் ஒரு கதை இருக்கலாம் பின்னர் அது திடீரென்று மென்மையான கதையாக மாறி வருகிறது அதேசமயம் மற்ற கதைகள் தொடர்ந்து இன்ஃபில் பேனல்களைக் கொண்டுள்ளன நில அதிர்வு வடிவமைக்கப்பட்ட தருணத்தில் எதிர்க்கும் சட்டகத்தில் திடீர் மென்மையான கதை தோல்வி தூண்டப்படலாம் எனவே அது மீண்டும் ஒரு கடுமையான பிரச்சினையாகும் மீண்டும் நீங்கள் சட்டத்தை எதிர்க்கும் தருணத்தை வெற்று சட்டமாக வடிவமைக்கிறீர்கள் மற்றும் கட்டிடத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இன்ஃபில் சட்டங்களில் சீரான அல்லாத விநியோகத்தை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் அது வரும் கூடுதல் முறுக்கு சக்திகளின் அடிப்படையில் ஒரு விளைவைக் கொண்டுள்ளது கட்டமைப்பின் நெகிழ்வான தளத்தில் நீங்கள் சேதத்தின் செறிவைக் கொண்டிருக்கலாம் அங்கு இன்ஃபில் சட்டங்கள் குறைவாக உள்ளன எனவே வெற்று சட்டகங்களைக் கருதப்படும் சட்டங்களை எதிர்க்கும் நில அதிர்வு வடிவமைப்பு தருணத்தில் தொடர்பு விளைவுகளை கருத்தில் கொள்ளாததால் இது ஒரு சிக்கலாகும் திட்டத்தில் இன்ஃபில் சட்டங்களில் ஒழுங்கற்ற விநியோகம் காரணமாக சட்டகங்கள் இன்ஃபில் தொடர்புகளின் உலகளாவிய விளைவுகளைப் பார்ப்போம் உங்களிடம் வழக்கமான விநியோகம் இருக்கலாம் அது ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் திட்டத்தில் இன்ஃபில் சட்டங்களில் ஒழுங்கற்ற விநியோகத்தை கூட கொண்டிருக்கலாம் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் கூடுதல் முறுக்கு சக்திகள் வருவதைப் பெறுவீர்கள் ஏனென்றால் விறைப்பின் மையத்தில் நாம் பேசிய விறைப்பின் மையத்திற்கு மாற்றம் ஏற்படக்கூடும் பின்னர் சிதைவு தேவை சீரற்றதாக மாறத் தொடங்குகிறது கடினமான பக்கம் சிறிய சிதைவைப் பெறுகிறது அதிக நெகிழ்வான பக்கமானது பெரிய சிதைவுகளைப் பெறுகிறது மற்றும் இன்ஃபில் பேனல்கள் போதுமான அளவு வழங்கப்படாத பகுதிகளில் சேத செறிவு நடக்கிறது உயரத்தில் என்ன நீங்கள் எங்களுக்கு பார்க்கிங் பொருள் இது தரையில் தளம் என்று சொல்லலாம் என்று ஒரு ஒத்த நிலைமை இருக்க முடியும் மற்றும் அது தரையில் கதை உண்மையில் ஒரு வெற்று சட்டம் உள்ளது அதேசமயம் நீங்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் வணிக வளாகங்களின் மேல் கதைகளுக்குச் செல்லும்போது உங்களிடம் ஏராளமான இன்ஃபில் சட்டங்கள் உள்ளன இப்போது மேல் தளங்களின் விறைப்பு தரை தளத்தின் விறைப்பிலிருந்து மிகவும் வித்தியாசமானது இது பக்கவாட்டு சக்தி வடிவமைப்பில் கருதப்படாவிட்டால் பின்னர் நீங்கள் விறைப்பு ஒரு ஒழுங்கற்ற விநியோகம் உயரத்தில் உள்ளது மற்றும் மென்மையான கதை வழிமுறைகள் அல்லது இந்த படங்களில் நீங்கள் பார்க்க முடியும் என திறந்த தரை தலத்தில் பொதுவாக காணப்படும் என்று தோல்வி வழிமுறைகள் தூண்ட முடியும் மேற்படி தளங்கள் எந்த நேர்கோட்டும் இல்லாமல் எந்த இனக்கலவரமும் இல்லாமல் கிட்டத்தட்ட உயிர் பிழைத்திருப்பதை நீங்கள் காணலாம் வெறுமனே அந்த கதைகளில் ஒரு குறிப்பிட்ட சீரான தன்மை மற்றும் அதிக விறைப்பு இருப்பதால் பலவீனம் ஒரு வெற்று பிரேம் செயலாக இருக்கும் பிராந்தியத்தில் உள்ளது ஆனால் சட்டத்தின் இருப்பு காரணமாக கிடைக்கும் தொடர்பு அல்ல அடித்தளத்திலோ அல்லது தரை தளத்திலோ சட்டத்தின் இருப்பு உங்களுக்குத் தெரிந்த அனைவருக்கும் உண்மையில் கட்டமைப்பைச் சேமித்திருக்கும் முந்தைய ஸ்லைடில் நான் குறிப்பிடுவது இதுதான் இது இந்திய பூகம்பங்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இது இன்ஃபில் சட்டகங்கள் உண்மையில் முடியும் இன்ஃபில் சட்டகங்கள் உண்மையில் பூகம்ப நடவடிக்கைகளின் கீழ் கட்டமைப்பை சேமிக்க முடியும் என்று சொல்லுங்கள் சரியா பார்க்கவும் ஸ்லைடு நேரம் 24 05 சட்டகங்கள் இன்ஃபில் தொடர்புகளின் சாதாரண விளைவுகள் என்ன சட்டகம் கூறுகளில் வரும் கூடுதல் கோரிக்கைகளில் இது எவ்வாறு ஒரு பங்கைக் கொண்டுள்ளது இப்போது சட்டத்தில் தோல்வி இருந்தால் வெட்டு நெகிழ் காரணமாக குழு தோல்வியடையும் முதல் தோல்வி பொறிமுறையை கருத்தில் கொள்வோம் இல்லையா நாம் வெட்டு நெகிழ் பொதுவாக ஒரு கொத்து சுவர் ஏற்படும் கருதுகின்றனர் ஒரு கொத்து வெட்டு சுவர் வலுவூட்டப்படாத கொத்து வெட்டு சுவர் கீழ் மிகவும் படிப்புகள் தரையில் வலது இது மிகக் குறைந்த பாடத்திட்டத்தில் அல்லது குறைந்த படிப்புகளில் ஒன்றில் நிகழலாம் எனினும் இங்கே ஏனெனில் குழு சிதைப்பது மற்றும் சட்ட சிதைப்பது மற்றும் தொடர்பு அழுத்தம் பொதுவாக நீங்கள் வெட்டு நெகிழ் என்று நடுப்பகுதியில் உயரம் ஏற்படும் எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் பின்னர் வெட்டு நெகிழ் நடுத்தர உயரத்தில் நிகழும்போது உங்களிடம் வெட்டு சக்தி மற்றும் சட்டத்தின் வெட்டு சிதைவு உள்ளது இதனால் நெடுவரிசையின் நடுத்தர உயரத்தில் கூடுதல் சக்திகள் உள்ளன இது ஒரு பிளாஸ்டிக் கீல் உருவாவதை ஏற்படுத்தும் இது அந்த மண்டலத்தில் சிதைவு தேவை திடீரென அதிகரிப்பதால் தான் பிளாஸ்டிக் கீல் உருவாகலாம் மற்றும் நெடுவரிசை உயரம் இப்போது ஒரு பாதி மற்றும் ஒரு நெடுவரிசையின் அரை உயரத்தில் வெட்டு தேவை திடீரென அதிகரிக்கிறது மேலும் இந்த தொடர்பு கருதப்படாவிட்டால் குழு தோல்வியுற்ற விதம் காரணமாக குறுகிய நெடுவரிசையில் வெட்டு தோல்வி ஏற்படலாம் எனவே இந்த பொறிமுறை ஏனெனில் குழு தோல்வி முறையில் ஏற்படுகிறது குழு தோல்வி முறையில் பத்தியில் சுருக்கும் விளைவு உருவாக்குகிறது மற்றும் ஒரு சுருக்கப்பட்ட பத்தியில் வெட்டு தேவை அதிகரிக்கிறது மற்றும் அது தொடர்பு கணக்கு வரை நீங்கள் பத்தியில் முன்கூட்டியே வெட்டு தோல்வி இருக்க முடியும் எனவே இந்த வகையான தோல்வி பொறிமுறை நீங்கள் இங்கே பார்ப்பது தொடர்பு அழுத்தம் காரணமாக உள்ளது இடதுபுறத்தில் உள்ள எண்ணிக்கை தொடர்பு அழுத்தம் நிறுவப்பட்டுள்ளது மற்றும் சட்டத்தின் நெகிழ் தோல்விக்குப் பிறகு சட்டகத்திற்கு அதிகரித்த சிதைவு ஏற்படுகிறது இடதுபுறத்தில் உள்ள எண்ணிக்கை ஒரு பயனுள்ள ஸ்ட்ரட் உருவாகும்போது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசையுடன் இன்ஃபில் சட்டத்தின் தொடர்பு உங்களுக்கு உள்ளது இங்கே தொடர்பு பீம் நெடுவரிசை கூட்டு மற்றும் இந்த மண்டலத்தில் வரும் இந்த கூடுதல் வெட்டு சக்திக்கு அருகில் நிகழ்கிறது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசை போதுமான அளவு வடிவமைக்கப்படவில்லை என்றால் தேவையான இணைப்புகள் அந்த மண்டலத்தில் தேவையான உறவுகள் அந்த மண்டலத்தில் போதுமான எண்ணிக்கையிலான உறவுகள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசையிலேயே வெட்டு செயலிழப்பை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் அதை பார்க்க முடியும் சட்ட வெட்டு தேவை அதிகரித்துள்ளது என்று தொடர்பு அழுத்தங்கள் காரணமாக வெட்டு படைகள் இந்த பரிமாற்ற அது இரண்டு நிகழ்வுகளிலும் அதே தான் கூட குழு வெட்டு நெகிழ் மூலம் தோல்வி எங்கே இந்த வழக்கில் வென்டிலேட்டர்களை வழங்க அல்லது ஜன்னல்களை வழங்க பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு பகுதி தொற்று இருக்கலாம் மீண்டும் பகுதி இன்ஃபில் உள்ளது ஒரு குறுகிய நெடுவரிசை அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட நெடுவரிசையை உருவாக்குவதன் விளைவையும் கொண்டுள்ளது முந்தைய வழக்கில் இன்ஃபில் பேனலின் தோல்வி குறுகிய நெடுவரிசை விளைவை உருவாக்கியது அல்லது சிதைப்பது ஏற்படக்கூடும் ஏனெனில் ஒரு பயனுள்ள ஸ்ட்ரட் நெடுவரிசையின் மூலைகளில் தொடர்பு அழுத்தங்கள் மற்றும் வெட்டு தோல்வி காரணமாக மூலைகளில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசையில் தோல்வியை ஏற்படுத்தும் இந்த வழக்கில் சட்டம் தன்னை ஏனெனில் வலுப்படுத்தியது கான்கிரீட் சட்ட ஒரு குறுகிய நிரலை விளைவு உருவாக்கும் திறப்புகளை ஒரு வடிவியல் உள்ளது தொடங்க எனவே நீங்கள் வெற்று நெடுவரிசைகளைக் கருத்தில் கொள்ள வேண்டுமானால் ஒரு பகுதி இன்ஃபில் கொண்ட ஒரு சட்டகத்திற்கு எதிராக வெற்று சட்டகம் இந்த முக்கியமான மண்டலங்களில் கூடுதல் தருணங்கள் வருகின்றன நீங்கள் முன்பு பார்த்த நெகிழ் வெட்டு தோல்வியைப் போலவே அந்த குறைக்கப்பட்ட உயர நெடுவரிசையில் கூடுதல் வெட்டு சக்திகளை நீங்கள் காணலாம் அங்கு நீங்கள் இதைக் கணக்கிட்டு அந்த பிராந்தியத்தில் உறவுகளை வழங்காவிட்டால் திறப்பு வெட்டு தோல்வியை ஏற்படுத்தும் எனவே பரிசீலிக்கப்படும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தின் குறுக்கே வெவ்வேறு உயரம் நிரப்பப்படுவதை நீங்கள் காணலாம் கீழே உள்ள ஒன்றைக் காணலாம் எனவே இவை தொடர்புகளின் காரணமாக வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசையில் கூடுதல் வெட்டு சக்திகளை உருவாக்குகின்றன வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நெடுவரிசையில் பிளாஸ்டிக் கீல் உருவாவதை நீங்கள் காணலாம் மூலையில் உள்ள நிரப்புதலுடனான தொடர்பு காரணமாக ஏற்படும் வெட்டு தோல்வியை நீங்கள் காணலாம் இன்ஃபில் சட்டங்களின் விமானம் வெளியேற்றப்படுவதற்கு வெளியே குலுக்கலின் முக்கிய திசை இன் பிளேன் அச்சுடன் சீரமைக்கப்படவில்லை என்று சொல்லலாம் இன்ஃபில் சட்டங்களின் நீளமான அச்சில் நடுக்கம் மற்ற திசையில் இருந்தால் நீங்கள் இன்ஃபில் பேனலை வெளியேற்றலாம் இப்போது இன்ஃபில் சட்டம் நன்றாக மட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் நீங்கள் வெளியேற்றப்படலாம் குலுக்கலின் சீரற்ற தன்மை காரணமாக நீங்கள் வெளியேற்றப்படுவதையும் பெறலாம் இன்ஃபில் பேனல் சேதமடைகிறது பின்னர் இனி மட்டுப்படுத்தப்படாத சேதமடைந்த இன்ஃபில் சட்டமும் விமான திசைக்கு வெளியே தோல்வியடையும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இன்ஃபில் சட்டங்கள் எவ்வாறு முழுமையாக வெளியே தள்ளப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் காணலாம் அவை சட்டகத்திற்குள் நன்கு மட்டுப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் பல அடுக்கு கட்டமைப்புகளில் மூன்று அல்லது நான்கு கதையிலிருந்து சட்டங்கள் விழுவதை நீங்கள் கற்பனை செய்யலாம் ஐந்து கதை அமைப்பு ஒரு தீவிர வாழ்க்கை பாதுகாப்பு அபாயமாக இருக்கும் நாம் உண்மையில் பார்த்த இந்த சூழலில் எப்படி வளைவு நடவடிக்கை நாம் முந்தைய கொத்து உள்ள வளைவு நடவடிக்கை மற்றும் நான் குறிப்பாக ஐ எல் சட்டங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டங்கள் உள்ள ஐ எல் சட்டங்கள் பொறுத்து இந்த ஒரு நன்மை பொறிமுறையை மற்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட வில்லை எனவே வளைவு நடவடிக்கை நீங்கள் விமான திசையில் வெளியே சிதைக்க மற்றும் வெளிப்புறமாக சிதைக்க விழுந்து தோல்வி முயற்சி இன்ஃபில் குழு பேசுகிறீர்கள் ஆனால் ஆர்ச்சிங் நடவடிக்கை கிடைத்தால் விமான நடவடிக்கைக்கு வெளியே இன்ஃபில் சட்டங்கள் எதிர்ப்பு குறிப்பிடத்தக்கதாகும் எனவே நாம் முந்தைய விரிவுரையில் நாம் நகராத ஆதரவுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இங்கே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகம் இன்ஃபில் பேனலைப் பொறுத்தவரை கடுமையான ஆதரவாகக் கருதப்படலாம் மேலும் நீங்கள் நடவடிக்கை வளைவை கருத்தில் கொண்டால் கணிசமாக விமானம் திசையில் வெளியே வழக்கமான வளைக்கும் பகுப்பாய்வு எதிராக ஒரு சுவர் விமானம் திறன் வெளியே அதிகரிப்பது எப்படி என்று பார்த்திருக்கிறேன் எனவே மீண்டும் நினைவு கூர்வோம் இடைவெளி இல்லை என்று கருதுவது பணித்திறன் அல்லது மற்றும் வடிவமைப்பு என்பது இன்ஃபில் சட்டங்களுக்கும் சுவருக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை இது விமான திசைக்கு வெளியே உள்ள இன்ஃபில் சட்டமாகும் பின்னர் அது எதிர்ப்பு கிளம்புதல் படை மற்றும் அமைக்க முடியும் என்று வளைவு எழுச்சி மதிப்பீடு அடிப்படையில் மதிப்பிட முடியும் இது M u இருப்பது விமானம் எதிர்ப்பு வெளியே என்ன நிறுவ முடியும் எனவே Pu ru உங்களுக்கு விமான எதிர்ப்பிலிருந்து வெளியேறும் எங்கள் முந்தைய ஸ்லைடுகளில் இந்த வளைவின் மதிப்பீட்டிற்கு வர சில எளிய வடிவியல் கணக்கீடுகளை நாம் செய்துள்ளோம் எனவே நான் அதைச் சுருக்கமாகக் கூறுகிறேன் பொதுவாக எல்டி நீளத்தை தடிமன் விகிதத்திற்கு மதிப்பிடும்போது இங்கே நாம் கிடைமட்ட வளைவைக் கருத்தில் கொள்கிறோம் மெல்லிய தன்மை விகிதம் 25 க்கும் குறைவாக இருந்தால் சிறிய விலகல்களை நாம் கருதும் வரை இந்த சூத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை எனவே வளைவின் எழுச்சி சுவரின் தடிமன் சுமார் 93 சதவிகிதம் என்று நாம் மதிப்பிட்டுள்ளோம் மேலும் இது நகராத ஆதரவுகளைப் பொறுத்தவரை இன்ஃபில் சட்டத்தின் விமானத் திறனை கணிசமாக அதிகரிக்கிறது இடைவெளி இல்லை என்றால் நாம் உண்மையில் கடுமையான வளைவு வழிமுறைகளை பரிசீலித்து வருகிறோம் இருப்பினும் உங்களிடம் உண்மையில் ஒரு இடைவெளி இருந்தால் உங்களுக்கு இடைவெளி இருந்தால் இந்த வளைவு நடவடிக்கை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வடிவவியலில் இருந்து பார்த்தோம் இடைவெளி என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு வரம்பு வடிவியல் வரம்பு உள்ளது அதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் பின்னர் இடைவெளியை மூடுவதற்கு இந்த Δg என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மதிப்பிடலாம் இங்கே நாம் g2 மற்றும் g2 என்பது பேனலின் இரண்டு முனைகளிலும் உள்ள இடைவெளியின் அளவு என்று கருதுகிறோம் எனவே முதன்மையாக வடிவவியலைப் பார்ப்பதன் மூலம் αt என்பது மொத்த தடிமன் கொண்ட ஒரு சதவீதமாகும் அங்கு கிளாம்பிங் சக்தி உண்மையில் செயல்படுகிறது மேலும் இந்த αt கூடுதல் சுருக்கத்தின் காரணமாக கொத்து ஏற்படக்கூடிய சில அளவு மென்மையாக்கலைக் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த வழக்கில் ஒத்த முக்கோணங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மையில் என்ன ஒரு மதிப்பீடு கீழே எழுத முடியும் குழு சிதைப்பது எவ்வளவு அவசியம் Δg இந்த வழக்கில் என்று இடைவெளி மூடப்பட்டது மற்றும் ஆர்ச்சிங் நடவடிக்கை உண்மையில் பயன்படுத்த முடியும் எனவே Δg இன் மதிப்பீட்டை gL4at ஆக மாற்றலாம் இங்கே நாம் மொத்த தடிமன் தன்னை சுமார் 90 சதவீதம் பரிசீலித்து வருகிறோம் இப்போது நடக்கக்கூடிய மற்ற விஷயம் என்னவென்றால் அவை அச்சு சுருக்கமாக இருக்கலாம் குறிப்பிடத்தக்க சிதைவு இருந்தால் அவை சுருக்கத்தின் காரணமாக அச்சு சுருக்கமாக இருக்கலாம் பின்னர் விலகல் தானே சரியாக உருவாகும் ஒரு இடைவெளியாக கருதப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அதுதான் நடக்கும் நமக்கு எந்த இடைவெளி இருந்தது தொடங்கி சொல்ல ஆனால் பின்னர் சுவர் சிதைக்கும் மற்றும் விமானம் விலகல் வெளியே குறிப்பிடத்தக்க இருந்தால் பின்னர் ஒரு இடைவெளி அமைக்க முடியும் அதாவது அச்சு சுருக்குதல் இருக்கும் மற்றும் இடைவெளி அந்த உருவாக்கம் விமானம் எதிர்ப்பு தன்னை வெளியே திறன் குறைக்க போகிறது என்ன எல்லைக்குள் இடைவெளி அனுமதிக்கப்பட்ட வடிவியல் வரம்பை மீறும் போது விமான திசைக்கு வெளியே உள்ள இன்ஃபில் பேனலின் எதிர்ப்பை நீங்கள் இனி கொண்டிருக்க மாட்டீர்கள் அப்போதுதான் நீங்கள் கொத்து சட்டத்தை வெளியேற்றுவீர்கள் சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் இது உலகளவில் பல ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்த ஒன்று இது இன்ஃபில் பேனலில் உள்ள சேதத்தை கட்டுப்படுத்துவது முக்கியம் குறிப்பாக ஒரு குழு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்திலிருந்து ஒரு கொத்து இருந்து வெளியேற்றப்படுவதன் ஆபத்து காரணமாக எனவே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்திற்குள் சட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தால் சில வரம்பு நிலைகளை குறிப்பாக அடைய முடியும் வீழ்ச்சி ஆபத்துகளுக்கு எதிரான வாழ்க்கை பாதுகாப்பு வரம்பு நிலை எனவே அண்மைக்காலப் பணிகள் இன்ஃபில் சேதத்தைக் கட்டுப்படுத்த கட்டுமான விவரங்களைக் கொண்டு வருவதைப் பார்த்துள்ளன இப்போது இந்தியாவில் கட்டுமானங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் பிரேம்களில் நீங்கள் சி டபிள்யூ டி கையேடுகளைப் பார்த்தால் இது ஒரு விவரம் இது இப்போது 50 60 ஆண்டுகளாக உள்ளது இன்ஃபில் சட்டங்கள் ஒரு சிறிய ஆர் சி இசைக்குழுவுடன் கட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஒரு மீட்டர் உயரத்திலும் ஒரு சிறிய ஆர் சி இசைக்குழு சரி சி பட்டைகள் இன்ஃபில் சட்டத்திற்குள் அமர்ந்திருக்கின்றன இப்போது இந்த infill பேனல்கள் விமானம் சிதைப்பது வெளியே குறைக்க வேண்டும் உண்மையில் நில அதிர்வு பகுதிகளில் இன்ஃபில் சட்டங்களை வெளியேற்றுவதைத் தடுக்கிறது எனவே உள்ளது உண்மையில் கணக்கில் சேதம் வரம்பு மற்றும் இன்ஃபில் சட்டங்களை எடுத்து இது விவரிக்கும் தேவைகள் உள்ளன சில சமீபத்திய நடைமுறைகள் அல்லது சமீபத்திய விவரிக்கும் தேவைகள் உள்ளன அவை இன்ஃபில் சட்டங்களில் விமான திசைக்கு வெளியே சேதத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன எனவே கம்பி வலை பிளாஸ்டரில் வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு எஃகு அல்லது ஒரு பிளாஸ்டிக் கம்பி கண்ணி ஆக இருக்கலாம் இந்த ஜியோகிரிட்கள் இன்று கிடைக்கின்றன மாறாக மெல்லிய கூட்டு இருக்க முடியும் எனவே எஃகு அல்லது பிளாஸ்டிக் கம்பி வலை பிளாஸ்டரில் வைக்கப்பட்டு சுவர் பேனலின் முழு தடிமன் முழுவதும் அதை இணைக்கிறீர்கள் அடிப்படையில் என்ன செய்யப் போகிறது சுவர் இப்போது உள்ளது குழு இப்போது சிறிய துணை பேனல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதற்குள் ஸ்ட்ரட் உருவாகும் எனவே அவை ஒவ்வொன்றும் மேலும் தோல்வியடைய வேண்டும் அதாவது இறுதி வரம்பு நிலையை அடைவதற்கும் மேலும் வெளியேற்றப்படுவதற்கும் ஆகும் எனவே இவற்றை சப் பேனல்களாகப் பிரிப்பதன் மூலம் இன்ஃபிலின் திறனையும் மேம்படுத்த முடியும் எனவே மற்ற எடுத்துக்காட்டுகள் படுக்கை மூட்டில் வைக்கப்படும் டிரஸ்கள் இவை அனைத்தும் இன்பில் சட்டங்கள் உள்ளன இவை அனைத்தும் கட்டமைப்பு அல்லாத கூறுகள் புதிய புதுமையான வடிவமைப்புகளும் இருந்தன அங்கு குழு நெகிழ் துணை சடங்களாக வேலை செய்யத் தொடங்குகிறது மூட்டுகளில் கிடைக்கும் சில ஆற்றல் சிதறல் உங்களிடம் உள்ளது எனவே இவை ஆற்றல் சிதறலுக்கு உதவுகின்றன இன்ஃபில் பேனலுக்கு ஏற்படும் சேதத்தை கட்டுப்படுத்துகின்றன எனவே நீங்கள் மேம்பட்ட நடத்தை இது ஒரு சமீபத்திய வேலை அங்கு நீங்கள் உண்மையில் இந்த நெகிழ் கூட்டு சில ஆற்றலை சிதறடிக்கும் திறன் கொண்டது ஆனால்முழு யோசனை நீங்கள் வலுப்படுத்தியது கான்கிரீட் சட்ட தொடர்பு அழுத்தங்களுக்கு குறிப்பிடத்தக்க சக்திகள் மாற்ற இது பெரிய கொத்து குழு இல்லை துணை பேனல்கள் வேலை துணை சட்டங்களுக்கு அதை உடைப்பதன் மூலம் தொடர்பு புள்ளிகள் பின்னர் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டகத்திற்கு சிறிய அழுத்தங்களை அனுப்புகின்றன இதன் மூலம் நீங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தையும் பாதுகாக்கிறீர்கள் சரி நான் பார்க்க விரும்பும் இறுதி விஷயம் என்னவென்றால் இந்த இன்ஃபில் சுவர்கள் இன்ஃபில் சட்டங்கள் நில அதிர்வு வடிவமைப்பில் கருதப்படுகின்றன ஏனெனில் நீங்கள் ஒரு கணம் சட்ட தன்னை எதிர்த்து வழக்கில் பக்கவாட்டு சுமை எதிர்த்து அமைப்பு மீது முடியும் சாத்தியமான விளைவு இன்ஃபில் சட்டங்கள் பார்த்திருக்கிறேன் இது போதுமான ஆராய்ச்சி கவனம் பெறப்பட்ட ஒரு பகுதி ஆனால் இது கணிசமான அளவு நிச்சயமற்ற தன்மைகளைக் கொண்ட ஒரு பொருள் ஏனெனில் ஒரு இன்ஃபில் சட்டங்களின் நடத்தை நிர்வகிக்கும் பல அளவுருக்கள் உள்ளன பின்னர் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்துடன் அதன் தொடர்பு எனவே மாதிரி இன்ஃபில் சட்டங்களுக்கு உங்களிடம் பல அணுகுமுறைகள் உள்ளன மேலும் பல ஆய்வுகள் இவற்றை ஒப்பிடுவதைப் பார்க்கின்றன அவற்றில் பல அனுபவபூர்வமானவை அவற்றில் பல அரை பகுப்பாய்வு அல்லது அரை அனுபவபூர்வமானவை எனவே உங்களில் உள்ளவர்கள் இன்ஃபில் சட்டங்களை எவ்வாறு மாதிரியாகக் கொள்ளலாம் என்பதைப் புரிந்துகொள்வதைப் பார்க்க ஆர்வமாக உள்ளனர் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சோதனை மற்றும் பகுப்பாய்வு ஆகிய இரண்டிலும் இந்த விஷயத்தில் மிகப் பெரிய ஆராய்ச்சிகளைப் பாருங்கள் சர்வதேச குறியீடுகளைப் பொறுத்தவரை குறியீடுகளைப் பொறுத்தவரை மிகவும் மேற்கோள் காட்டப்பட்ட மற்றும் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒன்று 1971 இல் மெயின்ஸ்டோனின் உருவாக்கம் ஆகும் இருப்பினும் இந்த உருவாக்கம் பின்னர் பல தொடர்ச்சியான படைப்புகளால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஆனால் குறியீடு சூத்திரங்களால் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது எஸ் குறியீடு உருவாக்கம் இதேபோன்ற ஒன்றைப் பின்பற்றுகிறது ஐ எஸ் குறியீடு 1893 பகுதி ஒன்று 2016 பதிப்பு ஒரு முறையை அளிக்கிறது இதன் மூலம் சட்ட மாதிரியில் சமமான ஆதாரத்தை மாதிரியாகக் கொள்ளலாம் மேலும் சமமான ஆதாரத்தை அகலத்திற்கு வருவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணக்கீடுகள் மெயின்ஸ்டோன் சூத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டவை எனவே நாம் பேசும் சமமான ஆதாரம் ஆதார பேனலின் சிதைவுடன் உள்ளது கொத்து சட்டம் குறைவாக இருப்பதால் அது சட்ட உறுப்பை விட கடினமானது உங்களுக்கு பகுதி தொடர்பு இருக்கும் கூட்டு திறப்பு இருப்பதை நீங்கள் காணக்கூடிய சட்டத்துடன் சட்ட முழு தொடர்பு உங்களுக்கு இருக்காது சட்டத்திற்கும் சட்டகத்திற்கும் இடையில் இங்கே நிகழும் கூட்டு திறப்பு உள்ளது தொடர்பு பயனுள்ள தொடர்பு ஒரு சமமான ஆதாரத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஆதார ஒரு சுருக்க ஆதரத்திற்க்கு மட்டுமே உருவாகிறது அதாவது முழு சட்டம் எதிர்க்கவில்லை ஆனால் இது சட்டத்தின் சமமான ஆதாரம் மட்டுமே இது சட்டத்தின் ஒரு பகுதி ஆதாரம் மட்டுமே இப்போது இந்த சமமான ஆதாரத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கும் கொத்து சட்டத்திற்கும் இடையிலான இந்த தொடர்புகளை மாதிரியாக்க முயற்சி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே சமமான ஆதாரத்தின் அளவு குறிப்பாக ஆதார அகலத்தை நிறுவ முடிந்தால் கூடுதல் சட்டங்களுக்கு சட்டத்தை எதிர்க்கும் தருணத்தை நீங்கள் மாதிரியாகக் கொள்ளலாம் அதன் குறுக்கு வெட்டு பரிமாணங்கள் ஆதாரத்தின் சமமான அகலத்திலிருந்தும் பேனலின் தடிமனுக்கு சமமான தடிமனிலிருந்தும் வருகின்றன சரியா எனவே இந்த அணுகுமுறை என்ன அடிப்படையில் இங்கே முக்கியமான அளவுருக்கள் நிச்சயமாக அம்சம் விகிதங்கள் சுவர் உள்ளன என்ன குழு உண்மையில் குறைந்தபட்ச மெல்லிய தன்மை விகிதத்தைக் கொண்டுள்ளது பின்னர் மெல்லிய விகிதங்கள் 12 முதல் 20 வரை உள்ளன இது குறிப்பிடத்தக்க விறைப்புத்தன்மையைக் கொடுக்க முடியும் என்று நாம் வசதியாக இருக்கிறோம் மேலும் ஆதாரத்தின் நீளம் ஆதாரத்தின் நீளம் மூலைவிட்டத்தின் நீளமாக எடுக்கப்படுகிறது எனவே dm என்பது நீங்கள் பேசும் மூலைவிட்டத்தின் நீளம் மற்றும் அது ஆதாரத்தின் பயனுள்ள நீளம் w என்பது ஆதாரத்தின் அகலம் இதுதான் இயக்கவியலின் அடிப்படையில் நிறுவப்பட்டு சோதனை சோதனைகள் மற்றும் சோதனை சோதனைகளின் அவதானிப்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவே மெயின்ஸ்டோனின் பணி மீண்டும் இந்த சமநிலை ஆதாரத்தின் அகலத்திற்கு வர முடியும் பின்னர் நீங்கள் சமமான ஆதாரத்தின் இந்த அகலத்தை மாதிரி மற்றும் கூடுதல் சட்டத்திற்கு பயன்படுத்தலாம் இது ஒரு குறுக்கு வெட்டு பரிமாணத்தைக் கொண்டுள்ளது wt இது கொத்து பேனலின் தடிமன் எனவே கொத்து பேனலின் தடிமன் கொண்ட சுவர் தடிமன் tm மற்றும் கொத்து மீள் மாடுலஸை E m என மதிப்பிடலாம் என்றால் கொத்து நெகிழ்ச்சித்தன்மையின் உண்மையான மாடுலஸ் உங்களிடம் இல்லையென்றால் அது 550 f'm ஆக இருக்கலாம் பிரேம் θ ஐப் பொறுத்தவரை ஸ்ட்ரட்டின் கோணத்தைக் கருத்தில் கொண்டு சட்டத்தின் அகலத்தை அரை அனுபவ ரீதியாக எழுதலாம் λh என்பது உண்மையில் சட்டத்தின் பக்கவாட்டு விறைப்பு ஆகும் இது முக்கியமான உறுப்பு சட்டத்தின் பக்கவாட்டு விறைப்பு இது தொடர்புக்கு ஒரு பங்களிப்பாகும் எனவே λh பின்னர் மதிப்பிடப்படுகிறது லாம்ப்டா h என்பது ec க்கு தொடர்புடைய விறைப்பின் E m இன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அங்கு Ec என்பது கான்கிரீட் E m இன் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் என்பது கொத்து நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் ஆகும் இது இயந்திர நடத்தை பற்றிய அவதானிப்புகள் மற்றும் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் வந்துள்ளது நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸைப் பற்றி அவர்கள் மதிப்பிட்டால் இந்த சூத்திரங்களின் பல பதிப்புகளை நான் சொன்னது போல் உள்ளன அவற்றில் சில மிகவும் கடுமையானதாகின்றன அவற்றில் சில உண்மையில் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் நெகிழ்ச்சித்தன்மையின் பயனுள்ள மாதிரிகள் பற்றிய மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்க முடியும் அவை குழுவின் வடிவவியலைப் பொறுத்து கருதப்பட வேண்டும் தீட்டாவில் தீட்டாவைப் பொறுத்தவரை ஒரு கோணத்தில் கருதப்படும் பேனலின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸை கிடைமட்ட மற்றும் செங்குத்து திசையில் கொத்து நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸிலிருந்து மதிப்பிடலாம் எனவே இவை மாதிரியை மிகவும் கடுமையானதாகவும் சோதனை முடிவுகளுடன் பொருந்தவும் கிடைக்கக்கூடிய கூடுதல் படிகள் இரண்டு திசைகளில் கொத்து நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரட்டின் நடத்தையைப் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் ஸ்ட்ரட்டுடன் சுருக்கத்தில் ஆர்வமாக உள்ளீர்கள் மேலும் கோணம் என்ன என்பதன் அடிப்படையில் மாடுலஸ் நெகிழ்ச்சித்தன்மையை மதிப்பிட வேண்டும் எனவே சூத்திரங்கள் உள்ளன இந்த சூத்திரங்களின் குறிப்பிட்ட விவரங்கள் உள்ளன இதன் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு என்னவென்றால் ஐஎஸ் குறியீடு உண்மையில் உள்ளது வளைவு கூட்டு நோக்குநிலையைப் பொறுத்து செங்குத்து திசையிலும் கொத்து கிடைமட்ட திசையிலும் நெகிழ்ச்சித்தன்மையின் மாதிரிகள் பற்றிய மதிப்பீடு உங்களிடம் இல்லாதபோது எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்புகள் கிடைக்கின்றன நீங்கள் உண்மையில் 550f'm ஆக E m ஐப் பயன்படுத்தக்கூடிய இடத்தில் கிடைக்கும் எளிய எளிமையானது அல்லது இந்த விஷயத்தில் இந்த ஆதாரத்தின் அகலம் பொதுவாக சுவரின் விகிதத்தின் வரம்புகளுக்குள் ஆதாரத்தின் நீளத்தின் 10 முதல் 20 சதவிகிதம் வரை இருக்கும் என்பதையும் காணலாம் எனவே மிக முக்கியமாக இது λh பற்றியது λh என்பது நெகிழ்ச்சித்தன்மையின் கொத்து மாடுலஸ் நெகிழ்ச்சித்தன்மையின் கான்கிரீட் மாடுலஸுடனான அதன் உறவு மற்றும் சட்டத்துடன் ஆதாரம் செய்யும் கோணம் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டு வந்த குழுவின் பயனுள்ள பக்கவாட்டு விறைப்பு ஆகும் பார்த்த பிற ஆய்வுகள் உள்ளன முந்தைய ஆய்வைப் பார்த்தார்கள் முந்தைய வெளிப்பாடு சமமான ஆதாரத்தின் அகலத்திற்கு வருவதாகும் எனவே நீங்கள் பின்னர் உங்கள் மாதிரிக்குச் சென்று வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தருணத்தின் மாதிரியில் வடிவமைப்பில் உள்ள சட்டங்களைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் தொடர்புகளை மாதிரியாகக் கொள்ளலாம் எனவே எனவே அது ஒரு விறைப்பு பார்வையில் இருந்து அதிகம் வலிமையைப் பொறுத்தவரை இன்ஃபில் சட்டங்களின் வலிமை இன்ஃபில் சட்டங்களின் அச்சு வலிமை அடிப்படையில் மதிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் சமமான ஆதாரத்தை பார்க்கிறீர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் இந்த சமமான ஆதாரம் தோல்வியடையப் போகும் சக்தி என்ன எனவே ஷீரில் உள்ள இன்ஃபில் சட்டங்களின் உள்ள தோல்வியைப் பார்க்க நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் பின்னர் அதற்கேற்ப கோணத்தின் அடிப்படையில் மதிப்பிடுகிறீர்கள் தீட்டா பேனலின் தோல்வி சக்தி என்ன எனவே இன்ஃபில் சட்டங்களின் விமானத்தில் உள்ள வலிமையை மதிப்பிட முடியும் இப்போது v u என்பது குழுவில் உள்ள இறுதி வெட்டு சக்தியாகும் பின்னர் இது தோல்வி பொறிமுறையுடன் தொடர்புடையது இது நெகிழ் வெட்டு தோல்வியாக இருக்கலாம் இது மூலைவிட்ட விரிசல் தோல்வியாக இருக்கலாம் அல்லது கொத்து சுருக்கத்தில் தோல்வியுற்ற முனைகளுடன் இது ஒரு நெகிழ்வு தோல்வி பொறிமுறையாக இருக்கலாம் எனவே மீண்டும் இன்ஃபில் சட்டங்களின் விமான வலிமைக்கு வரக்கூடிய வெவ்வேறு சூத்திரங்கள் உள்ளன நான் சொன்னது போல் இது விகித விகிதத்தைப் பொறுத்தது சுவர் சட்டம் மற்றும் வெவ்வேறு வழிமுறைகள் விகிதம் விகிதத்தை பொறுத்து அமைக்க முடியும் இது கூட கட்டுப்படுத்தப்படாத சுமை தாங்கி கொத்து வெட்டு சுவர் தன்னை உண்மை எனவே இன்ஃபில் சட்டங்களின் வலிமையை மதிப்பிடுவதற்கு நீங்கள் திரும்பிச் செல்லக்கூடிய படைப்புகளில் ஒன்று பெர்டோல்டி அங்கு K 1 மற்றும் K 2 ஐ நீங்கள் காணும் காரணிகள் வெவ்வேறு குழு அளவுகளின் சோதனை முடிவுகளிலிருந்து அளவீடு செய்ய வந்துள்ளன எனவே இந்த வலிமை அளவுகோலில் உள்ள இன்ஃபில் சுவர் சட்டங்களின் வலிமை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும் தோல்வி பொறிமுறையின் வகையின் அடிப்படையில் இன்ஃபில் சட்டங்களின் வெவ்வேறு பலங்கள் செயல்படுகின்றன எனவே சுருக்க தோல்வியால் சட்டம் தோல்வியுற்றதா என்பதைப் பொறுத்து சட்டத்தின் மையத்தில் நீங்கள் மையத்தில் சுருக்கத்தில் ஆதாரம் தோல்வியடையலாம் அல்லது மூலைகளில் தொடர்பு இருப்பதால் சுருக்கத்தின் காரணமாக ஆதார தோல்வியடையக்கூடும் அல்லது நீங்கள் நெகிழ் வெட்டு தோல்வியைக் கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் முன்பு பார்த்தபடி மூலைவிட்ட பதற்றம் தோல்வியைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த சூத்திரங்கள் சட்டங்கள் எவ்வாறு தோல்வியடைகிறது என்பதைப் புரிந்துகொள்வதை அடிப்படையாகக் கொண்ட சூத்திரங்கள் ஆகும் ஆனால் சட்டத்துடன் தொடர்புகொள்வதன் மூலம் எனவே விமானத்தின் வலிமையை அரை அனுபவபூர்வமாக மதிப்பிடுவதற்கு உதவும் படைப்புகள் உள்ளன உங்கள் நில அதிர்வு பகுப்பாய்வு மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டங்களின் வடிவமைப்பில் சட்டகத்துடன் சட்டத்தின் தொடர்புகளை மாதிரியாக்குவதற்கு பங்களிக்கும் விமான விறைப்புத்தன்மையில் எனவே இது ஒரு சிறப்பு தலைப்பு நான் சூத்திரங்களின் விவரங்களுக்குள் செல்லவில்லை ஆனால் தொடர்புகளை கருத்தில் கொண்டு அல்லது அக்கறை கொள்ளாதது சட்டங்களின் வலிமை மற்றும் விறைப்பு மாடலிங் ஆகியவற்றைப் பார்ப்பதற்கான சாத்தியமான வழிகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் சட்டங்களை வடிவமைக்கும்போது நில அதிர்வு எதிர்ப்பிற்கான சட்டங்களை எதிர்க்கும் தருணம் ஏதேனும் இருந்தால் நான் இங்கே நிறுத்தி கேள்விகள் ஏதேனும் இருந்தால் பதிலளிப்பேன்